நாம் நம்முடைய மூன்றாவது தொகுதியுடன் தொடங்குகிறோம் அங்கு வெவ்வேறு செயல்கள் மற்றும் இந்த செயல்களின் கலவையை ஆய்வு செய்கிறோம் மூன்றாவது தொகுதியின் முதன்மை நோக்கம் கொத்து வேலையின் நடத்தையை விரிவான முறையில் ஆராய்வது மற்றும் வெவ்வேறு செயல்கள் மற்றும் செயல்களின் சேர்க்கைகளின் கீழ் கொத்துக்கான மூடிய வடிவ தீர்வு மூடிய வடிவ பகுப்பாய்வு வெளிப்பாட்டிற்கு வர முடியும் அது முக்கியமானதாகிறது ஏனென்றால் வெவ்வேறு அளவிலான கொத்து கூறுகளின் வெவ்வேறு செயல்களின் கீழ் நாம் வலிமையை நிறுவ முடியும் மெல்லிய சுவர்கள் குந்து சுவர்கள் விட்டங்கள் நெடுவரிசைகள் மற்றும் பலவற்றைப் பார்ப்பதில் நீங்கள் ஆர்வமாக இருக்கலாம் அமுக்கத்தில் சுருக்கம் தொடங்கி குவிந்த சுருக்கம் விசித்திரமான சுருக்கம் வளைத்தல் பிளேன் ஐ விட்டு வெளியே வளைந்து பின்னர் இறுதியாக பிளேன் ல் வளைத்தல் அல்லது வெட்டு ஒரு கொத்து சுவரில் செயல்படும் பின்னர் நிச்சயமாக நாம் அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு எப்படி தொடர்பு கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறோம் மொமென்ட் உடன் கூடிய அச்சு சுமை வெட்டு விசையுடன் கூடிய அச்சு விசை மற்றும் இந்த செயல்களின் கீழ் நமது தோல்வி மேற்பரப்புகளை தயாராக வைத்திருக்க வேண்டும் மற்றும் கொத்து நடத்தையைப் பொருத்தவரை புரிந்து கொள்ளப்படுகின்றன இது வடிவமைப்பிற்கான பகுப்பாய்விற்கு அடிப்படையாகிறது எனவே வடிவமைப்பைக் கையாளும் அடுத்த தொகுதி வெவ்வேறு செயல்களின் கீழ் கொத்துகளின் நடத்தைக்கு உண்மையில் உணவளிக்கப் போகிறது எனவே நான் இயந்திர நடத்தையுடன் தொடங்குகிறேன் சுருக்கத்தில் உள்ள கொத்து எந்திரவியல் இது நாம் ஏற்கனவே மிகவும் கவனமாகப் பார்த்த ஒன்று குறிப்பாக அலகு மற்றும் மோர்டார் இடையேயான கூட்டு நடவடிக்கை இருப்பினும் எண்ணம் என்னவென்றால் நீங்கள் கூறுகளின் பலம் மற்றும் கூறுகளின் பண்புகள் அலகு மற்றும் மோர்டார் ஆகியவை உங்களிடம் இருந்தால் கொத்துகளின் சுருக்க வலிமையை உங்களால் மதிப்பிட முடியுமா ஆய்வுக்கூடத்தில் ஒரு பரிசோதனையை மேற்கொண்டு நான் வேலை செய்யப்போகும் கொத்துவேலையின் தோல்வி பலம் இது என்று நீங்கள் அடிக்கடி கூற முடியாது இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பகுப்பாய்வு ரீதியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அலகு வலிமை மற்றும் மோர்டார் வலிமை என்பது நடைமுறை சூழ்நிலைகளில் கூட நீங்கள் எளிதாக நிறுவக்கூடிய ஒன்று எனவே அந்த அறிவைக் கொண்டு நாம் பார்த்தது போல் ஒரு சிக்கலான நடத்தைக்கு கூட்டு நடவடிக்கையால் சுருக்கத்தில் உள்ள கொத்துகளின் தோல்வி வலிமை என்ன என்பதை அடைய முடியும் சரி எனவே இன்றைய வகுப்பில் நாம் ஆய்வு செய்கிறோம் ஒருமுக சுருக்கத்தை மட்டுமே குவியமாக ஆராயப் போகிறோம் நம்மிடம் இன்னும் இல்லை சுருக்கத்தின் விசித்திரங்கள் காரணமாக நாம் திரிபு சாய்வுகளுக்குச் செல்ல மாட்டோம் மேலும் கொத்து சுருக்கத்தின் வலிமையைப் பார்க்கிறோம் அது சுவரின் பலம் அல்ல இரண்டாவது வரிசை விளைவுகள் படத்தில் வரக்கூடிய கொத்து சுவரின் மெல்லிய தன்மையை நாம் கொண்டு வரவில்லை எனவே நாம் இன்னும் கொத்து சுருக்கத்தின் கீழ் ஒரு பொருளாக ஆய்வு செய்கிறோம் எனவே இதை கவனமாக ஆராய்ந்து கொத்து பலம் அலகு பலத்திற்கும் மோர்டார் பலத்திற்கும் இடையில் எங்காவது இருக்கப் போகிறது என்றும் இது இரண்டுக்கும் இடையே ஏற்படும் கூட்டு நடவடிக்கையால் தான் என்றும் விவாதித்தோம் அலகு மற்றும் மோட்டார் இடையே அலகு இரண்டில் வலுவானதாக இருக்கும் ஆனால் இரண்டில் அதிகம் உடையக்கூடியதாக இருக்கும் இரண்டிலும் குறைவான சிதைவுற்றது மோட்டார் மிகவும் சிதைக்கக்கூடியது வலிமையில் பலவீனமானது ஆனால் இரண்டு கூறுகளுக்கு இடையில் நிறுவப்பட்ட பிணைப்பின் காரணமாக நீங்கள் இரண்டின் கலவையாகப் பெறுவது இடையில் உள்ள ஒன்று மற்றும் பலஅச்சு நிலையில் தகைவின் நிலை எவ்வாறு உள்ளது என்பதையும் நாம் ஆராய்ந்தோம் ஒற்றை அச்சு சுருக்கம் மற்றும் இருதரப்பு இறுக்கம் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படும் அலகு தகைவின் நிலை மற்றும் மோர்டரில் சுருக்கத்தின் முக்கோண நிலை எவ்வாறு ஏற்படுகிறது ஏனெனில் அலகு தன்னைத்தானே வழங்குவதால் ஏற்படுகிறது எனவே அதை மனதில் வைத்து சூத்திரங்களுக்கு அடிப்படையாக இதைப் பயன்படுத்துவோம் எனவே யூனிட் மற்றும் மோர்டார் ஆகியவற்றின் நேரியல் மீள் நடத்தையின் அனுமானத்தின் கீழ் நான் உருவாக்கத்தை ஆய்வு செய்யப் போகிறேன் இது உங்களுக்குத் தெரிந்தபடி உண்மையல்ல நாம் வெவ்வேறு பலம் கொண்ட பொருட்களைக் கையாளுகிறோம் மேலும் நேரியல் அல்லாத தன்மைநெகிழ்ச்சித்தன்மையை nonlinearityinelasticity மிக விரைவாக உள்ளீடு செய்ய முடியும் எனவே கொத்துவேலையின் தோல்வி வலிமையை அடைவதில் மோர்டார் மற்றும் அலகு இரண்டின் நெகிழ்ச்சியற்ற நடத்தைக்குக் காரணமான இரண்டாவது கோட்பாட்டை ஆராய்வோம் எனவே நேரியல் மீள் கோட்பாட்டுடன் தொடங்குவது இது நன்கு நிறுவப்பட்ட கோட்பாட்டு கட்டமைப்பாகும் இது பல தசாப்தங்களுக்கு முன்னர் ஹாலர் பிரான்சிஸின் வேலையில் இருந்து வருகிறது அனுமானம் இங்கே அடிப்படை அனுமானம் முழு அசம்பிளியும் ஒரு நெகிழ்வான முறையில் வேலை செய்கிறது சரி அங்குதான் நமக்கு பிரச்சனை எழுகிறது சரி எனவே பாய்சனின் விளைவு அலகு மற்றும் மோர்டரில் உள்ள பன்முக தகைவின் நிலைகளை உருவாக்குவதில் அடிப்படையாக இருப்பதைப் பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம் எனவே நான் செங்கல் அலகை ஆய்வு செய்தால் தெரிந்த குறிப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் z அச்சைப் பார்க்கிறோம் செங்குத்து திசையில் செயல்படும் தகைவு ஓர் அச்சு சுருக்கம் σz ஆக அச்சு சுருக்கம் σbx மற்றும் σby ஆகிய இரு திசைகளில் செங்கல் அலகில் பக்கவாட்டு இருதரப்பு இறுக்கம் அதேசமயம் மோர்டார் σz இல் உள்ள அலகு சுருக்கத்தின் மல்டிஆக்சியல் தகைவு நிலை அச்சு சுருக்கம் மற்றும் மற்ற இரண்டு திசைகள் சுருக்கம் σjx மற்றும் σjy ஆகியவற்றிலும் உள்ளன இங்கே சப்ஸ்கிரிப்ட் b என்பது செங்கல் அலகைக் குறிக்கப் பயன்படுகிறது மற்றும் j என்பது மூட்டுப் பகுதியையே குறிக்கிறது எனவே நம்மிடம் σbx மற்றும் σby σjx மற்றும் σjy உள்ளது எனவே அலகு மற்றும் மோர்டார் மூட்டுகளின் பரிமாணங்களின் அடிப்படையில் செங்கல் அலகு தடிமன் tb மற்றும் tj என மோர்டார் மூட்டின் தடிமனாக பார்க்கிறோம் சரி இப்போது முக்கோண தகைவின் கீழ் பாய்சனின் விளைவு படத்தில் வருகிறது என்பதைப் புரிந்துகொள்வதன் அடிப்படையில் வெவ்வேறு திசைகளில் உள்ள தகைவின் நிலைகளைப் பொறுத்து செங்கல் அலகு மற்றும் மோர்டரில் உள்ள சிதைவை நாம் எழுதலாம் எனவே செங்கல் அலகில் உள்ள சிதைவை நீங்கள் பார்த்தால் செங்கல் அலகில் உள்ள திரிபுகளை x திசையில் எழுதலாம்

எனவே தகைவின் முக்கோண நிலையின் அடிப்படையில் εbx இங்கே Eb என்பது செங்கல்லின் நெகிழ்ச்சித் தன்மையின் மாடுலஸைக் குறிக்கிறது σbx என்பது bx திசையில் உள்ள நேரடி தகைவாகும் νb இங்கே செங்கல் அலகு மற்றும் மற்ற இரண்டு திசைகளின் பாய்சனின் விகிதம் மற்றும் மற்ற இரண்டு திசைகளிலும் தகைவு σz சுருக்கம் மற்றும் σby எனவே தகைவின் முக்கோண நிலையைப் பொறுத்து பாய்சனின் விளைவைப் பார்க்கிறீர்கள் இதேபோல் εby பின்வருமாறு எழுதப்பட்டுள்ளது

εby க்கு நேரடி பங்களிப்பாளராக இருக்கும் σby தகைவின் நிலைகள் மற்றும் மற்ற இரண்டு திசைகளில் பாய்சனின் விளைவு திசையில் திரிபு மாற்றங்களை ஏற்படுத்துகிறது இதேபோல் மோர்டார் மூட்டின் சிதைவை நாம் எழுதுகிறோம் மோர்டார் மூட்டு முக்கோண சுருக்கத்தில் உள்ளது

எனவே உங்களிடம் εjx உள்ளது எனவே x திசையில் உள்ள மூட்டில் உள்ள சுருக்க திரிபு மற்றும் y திசையில் உள்ள மூட்டில் உள்ள சுருக்க திரிபு அங்கு Ej என்பது மோர்டார் மூட்டு நெகிழ்ச்சியின் மாடுலஸ் ஆகும் மீண்டும் திசையுடன் நேரடி தொடர்புள்ள தகைவால் திரிபு ஏற்படும் எனவே εjx மற்றும் εjy க்கான σjx மற்றும் σjy மற்றும் பாய்சனின் விளைவு காரணமாக ஏற்படும் மற்ற இரண்டு திசைகளும் மற்றும் νb என்பது பாய்சனின் மோர்டார் அல்லது கூட்டுப் பொருளின் விகிதத்தைக் குறிக்கிறது எவ்வாறாயினும் இரண்டு பொருட்களுக்கு இடையே ஒரு பிணைப்பு இருப்பதை நாம் அறிவோம் அதனால் ஏற்படும் பக்கவாட்டு சிதைவுகளின் இணக்கத்தன்மை உள்ளது திரிபுகளின் பொருந்தக்கூடிய தன்மை பிணைப்பின் இருப்பு காரணமாக பக்கவாட்டு சிதைவுகளின் பொருந்தக்கூடிய தன்மை அதாவது செங்கல் அலகில் x திசையில் உள்ள திரிபு x இல் உள்ள திரிபுக்கு மோர்டார் பொருளிலும் சமமாக இருக்கும் எனவே εbx என்பது εjx க்கு சமமாகவும் εby ஆனது εjy க்கு சமமாகவும் இருக்க வேண்டும் அதாவது இடைமுகத்தில் உள்ள பக்கவாட்டு திரிபுகள் சமநிலையை பராமரிக்கும் வரை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் நீங்கள் தோல்வி அடையாத வரை இது ஏற்கத்தக்கது சரி விசைகளின் சமநிலையையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் x மற்றும் y திசைகளில் பக்கவாட்டு திசைகளில் உள்ள உள் சக்திகளின் சமநிலையைப் பார்க்கப் போகிறீர்கள் என்றால் மோர்டார் மூட்டின் தடிமன் இந்த அழுத்தங்கள் செயல்படும் செங்கல் அலகு தடிமன் ஆகியவற்றை ஆய்வு செய்து இந்த இரண்டு திசைகளிலும் சமநிலையை எழுதலாம்

எனவே இது நாம் வேலை செய்யும் அடிப்படை அனுமானங்கள் மற்றும் விசை சமநிலை மற்றும் சிதைவுகளின் பொருந்தக்கூடிய தன்மை ஆகியவை இந்த வெளிப்பாடுகளின் தொகுப்பை எழுத நமக்கு உதவுகின்றன முந்தைய வெளிப்பாடுகளின் தொகுப்பை ஒருங்கிணைத்தால் நம்மிடம் உள்ள இறுதி வெளியீடு நாம் ஆர்வம் காட்டுவது σz இன் கீழ் கொத்து தோல்வியடையும் தகைவிற்கான வெளிப்பாட்டைப் பெற முடியுமா என்பதுதான் σz என்பது செங்குத்து சுருக்கமாகும் நமக்கு σz க்கு ஒரு வெளிப்பாடு வேண்டும் இது கூறுகளின் செயல்பாடாகும் செங்கலின் நெகிழ்ச்சியின் மாடுலஸ் மோர்டாரின் நெகிழ்ச்சியின் மாடுலஸ் அலகு மற்றும் மோர்டார் வடிவியல் குறிப்பாக இந்த பொருட்களின் கூட்டு தடிமன் மற்றும் பாய்சன் விகிதம் எனவே தொகுதிப் பொருட்கள் மற்றும் அவற்றின் அலகின் வலிமை செங்கல் அலகின் இழுவிசை வலிமை மோர்டாரின் அழுத்த வலிமை ஆகியவற்றை அறிந்துகொள்வதன் மூலம் நாம் σz அல்லது σz இன் தோல்வி மதிப்பை அடைய முடியுமா எனவே நாம் பார்த்த முந்தைய வெளிப்பாட்டில் α என்பது கூட்டு தடிமன் விகிதத்தைக் குறிக்கிறது இதேபோல் செங்கல் அலகுக்கு மோர்டார் பொருளின் நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸுக்கு இடையிலான விகிதமாக β ஐப் பயன்படுத்தினால் σbx என்பது σz இன் அடிப்படையில் σby க்கு சமம் என்று எழுதுகிறோம் எனவே இது சிதைவை அடிப்படையாகக் கொண்ட முந்தைய வெளிப்பாடுகளின் மறுசீரமைப்பு ஆகும் இப்போது அவை திரிபுகளின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுகின்றன நாம் அவற்றை σbx மற்றும் σby இன் அடிப்படையில் எழுதுகிறோம் பாய்சன் விகிதத்தின் வடிவியல் மற்றும் தனிப்பட்ட மதிப்புகள் மோர்டார் செங்கல் மற்றும் இரண்டு பொருட்களின் நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலி ஆகியவற்றின் வடிவியல் மற்றும் தனித்தனி மதிப்புகள் அலகு மற்றும் மோர்டார் ஆகியவற்றில் உள்ள வெவ்வேறு தகைவுகளை நீக்குதல் எனவே நீங்கள் இங்கு காணும் வெளிப்பாடு அடிப்படையில் தகைவின் அறியப்படாத நிலைகளை நீக்குகிறது எனவே இங்குள்ள லோக்கல் தகைவின் வெளிப்பாடு நம்மிடம் உள்ளது இது செங்கல் அலகு σbx மற்றும் σby க்கு உட்படுத்தப்படும் இழுவிசை அழுத்தமாகும் அந்த தகைவின் அடிப்படையில் அதை எழுதுவது முக்கியம் ஏனென்றால் செங்கல் அலகு இறுக்கத்தில் தோல்வியடையும் என்பதை நாம் அறிவோம் எனவே செங்கல் அலகு இறுக்கத்தில் தோல்வியடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பொறிமுறையைப் இயந்திர நுட்பம் பற்றிய ஒரு யோசனை நம்மிடம் உள்ளது செங்கல் அலகில் உள்ள தகைவையும் செங்கல் அலகில் உள்ள இழுவிசை அழுத்தத்தையும் இந்த ஒட்டுமொத்த தகைஉடன் தொடர்புபடுத்தும் ஒரு வெளிப்பாடு இப்போது நம்மிடம் உள்ளது செங்குத்து சுருக்க தகைவை நீங்கள் உண்மையில் பயன்படுத்துகிறீர்கள் மற்றும் அதன் கீழ் ப்ரிஸம் தோல்வியடையும் இது பொதுவான வெளிப்பாடு ஆகும் நாம் இப்போது வலிமை மதிப்புகளை இணைக்க வேண்டும் மற்றும் இந்த வடிவத்தில் இருப்பதற்கான காரணம் செங்கல் அலகு வலதுபுறத்தின் இறுக்கத்தில் உங்களுக்கு ஏற்கனவே தகைவு உள்ளது σbx மற்றும் σby உண்மையில் இழுவிசை தகைவுகள் ஆனால் செங்கல் அலகு பிளக்கப் போகிறது என்பது நமக்குத் தெரியும் அது இழுவிசை வலிமையில் பிளவுபடப் போகிறது எனவே செங்கல் அலகின் இழுவிசை வலிமையின் மதிப்பீடு என்னிடம் இருந்தால் σz இல் ஒரு வெளிப்பாட்டைப் பெறுவதற்கு நான் அதை இங்கே செருகலாம் அது வடிவமைக்கப்பட்ட விதம் இவ்வாறுதான் எனவே செங்கல் அலகு தோல்வியடைவதற்கு உங்களுக்கு ஒரு அளவுகோல் தேவை நாம் பார்த்த வரைபடத்தை நடத்தையின் அடிப்படையில் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அலகில் உள்ள தகைவு பாதை தகைவு பாதை ஆகியவற்றின் அடிப்படையில் நாம் பார்த்த உருவம் நாம் அனுமானித்துக் கொண்டிருந்த ஒரு கணத்தில் மோர்டார் வந்துவிடும் மற்றும் சுருக்கம் மற்றும் இறுக்கத்தின் கீழ் செங்கல் அலகில் உள்ள ஃபெயிலியர் பிளேன் ஒரு நேர் கோடு என்பது மிகவும் நியாயமான அனுமானமாகும் சரி எனவே இது நமக்கு ஒரு அளவுகோலாக அமைகிறது உங்களிடம் அலகின் சுருக்க வலிமைக்கும் அலகின் இழுவிசை வலிமைக்கும் இடையே ஒரு நேர்கோட்டு தொடர்பு உள்ளது இது ஒரு நேர்கோட்டு ஃபெயிலியர் பிளேன் எனவே fbc என்பது அலகின் சுருக்க வலிமையாக இருந்தால் அலகு மற்றும் fbt இன் ஒருமுக சுருக்க வலிமை எனவே fbt என்பது அலகின் ஒருமுக இழுவிசை வலிமையாகும் நீங்கள் ஒரு நேரடி டென்ஷன் டெஸ்ட் செய்து அலகின் இழுவிசை வலிமையைப் பெற விரும்பினால் நீங்கள் fbc பெறும் செங்கல் யூனிட்டில் பிளாட் வைஸ் சுருக்க சோதனையை யூனியாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட் செய்கிறீர்கள் எனவே fbc மற்றும் fbt மூலம் செங்கல் அலகில் உள்ள சுருக்க தகைவிற்கு இடையே ஒரு நேர்கோட்டு தொடர்பு கிடைக்கிறது மேலும் விஷயங்களை கொஞ்சம் எளிமையாக்குவதற்காகத்தான் இங்கு லாம்ப்டா போன்ற விகிதத்தைப் பார்க்கிறோம் செங்கலின் இழுவிசை வலிமை அமுக்க வலிமையில் பத்து சதவிகிதம் இருக்கும் என்று விவாதித்தோம் எனவே நேரடி இறுக்க சோதனையில் இருந்து வெளிவரும் சரியான மதிப்பு உங்களிடம் இல்லை என்றால் நீங்கள் வேலை செய்யலாம் அலகு இழுவிசை வலிமைக்கும் அலகின் அமுக்க வலிமைக்கும் இடையிலான இந்த உறவை நீங்கள் இன்னும் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் செங்கலின் இந்த நேர்கோட்டு தோல்வியின் மேற்பரப்பை இறுக்க சுருக்கத்தில் வைத்திருக்கிறோம் இதைத்தான் நாம் அளவுகோலாக நிறுவ முடியும் எனவே நாம் இப்போது வெளிப்பாட்டில் பதிலீடு செய்தால் நாம் σbx மற்றும் σby ஐப் பயன்படுத்துகிறோம் அவை அலகில் உள்ள இழுவிசை தகைவுகளைத் தவிர வேறில்லை எனவே இங்கே σt இல் ஒரு வெளிப்பாடு உள்ளது எனவே σbx மற்றும் σby ஆகியவை தோல்வி அளவுகோலில் σt ஆல் பதிலீடு செய்யப்பட்டு σz அடிப்படையில் மீண்டும் எழுதப்படுகின்றன இப்போது அலகு சுருக்கத்தில் தோல்வி வலிமையைக் கொண்டு வருவதால் σz க்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது σz என்பது கொத்து அசெம்பிளியின் சுருக்கத்தில் ஏற்பட்ட தோல்வியைக் குறிக்கும் எனவே இப்போது நம்மிடம் ஒரு வெளிப்பாடு உள்ளது இது ஒற்றை ஆக்சியல் செறிவு சுருக்கத்தின் கீழ் கொத்துகளின் தோல்வி வலிமை ஆகும் அங்கு உங்களுக்குத் தேவையான அளவுருக்கள் யூனிட்டின் பாய்சன் விகிதம் மோர்டரின் பாய்சனின் விகிதம் அலகு நெகிழ்ச்சியின் மாடுலஸ் மோர்டார் நெகிழ்ச்சியின் மாடுலஸ் உங்களிடம் ஆல்பா என்ற சொல் உள்ளது இது வடிவியல் அளவுரு மூட்டு தடிமன் மற்றும் செங்கல் தடிமன் மற்றும் இறுதியாக லாம்ப்டா என்பது வலிமைகள் fbt வகுத்தல் fbc விகிதத்தைத் தவிர வேறில்லை எனவே இது மிகவும் நல்ல ஒரு வெளிப்பாடு ஆனால் அடிப்படை நேரியல் பகுப்பாய்வு ஆகும் நேரியல் மீள் பகுப்பாய்வு இந்த வெளிப்பாட்டின் அடிப்படையாகும் எனவே இந்த கோட்பாட்டின் அடிப்படை வரம்பு தொடக்கத்தில் ஹாலர் பிரான்சிஸ் கோட்பாட்டை முன்வைத்த இருவர் என்று அடிக்கடி குறிப்பிடப்படுகிறது நாம் நேரியல் மீள் நடத்தையை அனுமானிக்கிறோம் என்பதும் மோர்டார் மற்றும் அலகு இன்னும் அதிகமாக இருப்பதை நாம் அறிவோம் மோர்டார் ஒரு நேரியல் மீள் முறையில் நடந்து கொள்ளப் போவதில்லை கொத்து கலவையின் நடத்தைக்கு இந்த வகையான அடிப்படையைக் கருத்தில் கொள்வதில் உள்ள சிக்கல் என்னவென்றால் சுமையால் ஏற்படும் தகைவைப் பயன்படுத்துகின்ற சுமை அச்சு சுருக்கத்தைக் கொண்டிருக்கும் இந்த படத்தை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் பக்கவாட்டு சுருக்க பக்கவாட்டு இறுக்கத்திற்கு எதிராக சுருக்க சுமை பயன்படுத்தப்படும் கருத்து என்னவென்றால் யூனிட்டில் உள்ள தகைவு பாதை நேரியல் என்று கருதப்படுகிறது பின்னர் அது நாம் பயன்படுத்திய தோல்வி அளவுகோலைத் தாக்கும் இது அலகுக்கான சுருக்க மற்றும் இறுக்கம் உறையில் உள்ள நேர் கோடாகும் மோர்டரில் உள்ள தகைவுப் பாதை என்பது ப்ரிஸத்தில் உள்ள மோர்டாரின் தகைவுப் பாதை என்றும் நேரியல் மீள்தன்மை கொண்டது என்றும் நாம் மீண்டும் கருதுகிறோம் உண்மையில் அலகு மற்றும் மோட்டார் எவ்வாறு ஒன்றாக தோல்வியடைந்தன என்பதை நம்மால் விளக்க முடியாது உண்மையில் அலகில் இழுவிசை விரிசல் மற்றும் வரையறுக்கப்பட்ட இழப்பு மற்றும் மோர்டாரின் நொறுக்கும் செயலிழப்பு ஆகியவற்றை ஒரே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் இந்தக் கோட்பாட்டின்படி நீங்கள் சென்றால் மோர்டார் வலிமை மற்றும் அலகு வலிமை என்ன என்பதைப் பொறுத்து தோல்வியின் புள்ளிகளுக்கு இடையே வேறுபாடு கிடைக்கும் எனவே இந்த கோட்பாட்டின் படி செங்கல் தோல்வியடையும் பின்னர் சிறிது நேரம் கழித்து நீங்கள் சுமையை அதிகரிக்கிறீர்கள் பின்னர் மோர்டார் தோல்வியடையும் இரண்டும் ஒரே நேரத்தில் தோல்வியடையும் என்பது நடக்காது எனவே நான் இங்கே நிறுத்திக்கொள்கிறேன் நாம் மீண்டும் வந்து அதே சூழ்நிலையை ஆராய்வோம் ஆனால் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி அலகு வலிமையிலிருந்து வேறுபட்ட மோர்டார் வலிமையுடன் பின்னர் மோர்டாரின் நெகிழ்ச்சியற்ற நடத்தை சுருக்கத்தின் கீழ் இயந்திர நடத்தை பற்றிய மிகச் சிறந்த கணிப்பைக் கொடுக்கும்